கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்கும் கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்கும் இது ஒரு எளிய கேள்வி போல் தோன்றலாம் ஒரு கண்டுபிடிப்பு எப்படி இருக்கும் என்பதைக் காண்பிக்கும் ஆனால் கேள்வி ஒரு காப்புரிமை கண்ணோட்டத்தில் உள்ளது நீங்கள் ஒரு கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெறும்போது காப்புரிமை வரைவின் பொருள் கண்டுபிடிப்பை வெறுமனே விவரிக்கக் கூடாது இது ஒரு எளிய கேள்வி போல் தோன்றலாம் ஒரு கண்டுபிடிப்பு எப்படி இருக்கும் என்பதைக் காண்பிக்கும் ஆனால் கேள்வி ஒரு காப்புரிமை கண்ணோட்டத்தில் உள்ளது நீங்கள் ஒரு கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெறும்போது காப்புரிமை வரைவின் பொருள் கண்டுபிடிப்பை வெறுமனே விவரிக்கக் கூடாது கண்டுபிடிப்பு நேரம் மற்றும் இடத்தில் இருக்கும் மற்றும் ஒரு கண்டுபிடிப்பு உடல் உருவங்களை கொண்டிருக்கலாம் கண்டுபிடிப்பு நேரம் மற்றும் இடத்தில் இருக்கும் மற்றும் ஒரு கண்டுபிடிப்பு உடல் உருவங்களை கொண்டிருக்கலாம் எனவே ஒரு மாதிரி விவரக்குறிப்பில் நீங்கள் காப்புரிமையை உருவாக்கும்போது கண்டுபிடிப்பை வார்த்தைகளில் விவரிக்க மாட்டீர்கள் எனவே ஒரு மாதிரி விவரக்குறிப்பில் நீங்கள் காப்புரிமையை உருவாக்கும்போது கண்டுபிடிப்பை வார்த்தைகளில் விவரிக்க மாட்டீர்கள் உடல் உருவங்களை நீங்கள் விவரிக்க மாட்டீர்கள் மாறாக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது கண்டுபிடிப்பை நீங்கள் விவரிப்பீர்கள் நாங்கள் உங்களை அழைப்பது கண்டுபிடிப்பை உரைநடையாக்கும் உடல் உருவங்களை நீங்கள் விவரிக்க மாட்டீர்கள் மாறாக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது கண்டுபிடிப்பை நீங்கள் விவரிப்பீர்கள் நாங்கள் உங்களை அழைப்பது கண்டுபிடிப்பை உரைநடையாக்கும் இப்போது ஒரு உடல் உருவகம் உள்ளது மேலும் ஒரு கண்டுபிடிப்பை நீங்கள் காணவும் உணரவும் இயற்பியல் உருவகம் ஆகும் இப்போது ஒரு உடல் உருவகம் உள்ளது மேலும் ஒரு கண்டுபிடிப்பை நீங்கள் காணவும் உணரவும் இயற்பியல் உருவகம் ஆகும் சொல்லுங்கள் ஒரு கண்டுபிடிப்பாளர் அவர் புதிதாக கண்டுபிடித்த இந்த கேஜெட்டுடன் உங்கள் அறைக்குள் நுழைகிறார் சொல்லுங்கள் ஒரு கண்டுபிடிப்பாளர் அவர் புதிதாக கண்டுபிடித்த இந்த கேஜெட்டுடன் உங்கள் அறைக்குள் நுழைகிறார் எனவே கண்டுபிடிப்பு ஒரு சாதாரண மனிதனுக்கோ அல்லது ஒரு லேபர்சனுக்கோ தோன்றும் விதம் உடல் உருவகமாகும் எனவே கண்டுபிடிப்பு ஒரு சாதாரண மனிதனுக்கோ அல்லது ஒரு லேபர்சனுக்கோ தோன்றும் விதம் உடல் உருவகமாகும் ஆனால் காப்புரிமை வரைவில் நாங்கள் கவலைப்படுகிறோம் உடல் உருவகம் ஆனால் இயற்பியல் உருவக தலைகீழ் கைப்பற்றுவதில் நாங்கள் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் ஆனால் காப்புரிமை வரைவில் நாங்கள் கவலைப்படுகிறோம் உடல் உருவகம் ஆனால் இயற்பியல் உருவக தலைகீழ் கைப்பற்றுவதில் நாங்கள் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் எனவே கண்டுபிடிப்பை உரைநடையாக்குவது என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் எனவே கண்டுபிடிப்பை உரைநடையாக்குவது என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம் எனவே நீங்கள் காப்புரிமையை உருவாக்கும்போது கண்டுபிடிப்பு உரைநடையில் உள்ளது எனவே நீங்கள் காப்புரிமையை உருவாக்கும்போது கண்டுபிடிப்பு உரைநடையில் உள்ளது இப்போது இது ஏன் முக்கியமானது இப்போது இது ஏன் முக்கியமானது இது முக்கியமானது ஏனெனில் வரைவில் நீங்கள் கண்டுபிடிப்பை ஒரு உரை வடிவத்தில் குறிக்கிறீர்கள் இது முக்கியமானது ஏனெனில் வரைவில் நீங்கள் கண்டுபிடிப்பை ஒரு உரை வடிவத்தில் குறிக்கிறீர்கள் எனவே உடல் உருவகம் இப்போது சொற்களாகவும் புள்ளிவிவரங்களாகவும் மாற்றப்படுகிறது எனவே உடல் உருவகம் இப்போது சொற்களாகவும் புள்ளிவிவரங்களாகவும் மாற்றப்படுகிறது இப்போது இது எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதற்கான ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்க இப்போது இது எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதற்கான ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்க மின்சார விளக்கை நாங்கள் காப்புரிமையைப் பார்த்தோம் காப்புரிமையில் வரைதல் பற்றிய விளக்கம் இருந்தது மின்சார விளக்கை நாங்கள் காப்புரிமையைப் பார்த்தோம் காப்புரிமையில் வரைதல் பற்றிய விளக்கம் இருந்தது ஆனால் ஒரு உரிமைகோரலில் மின்சார விளக்கை விவரிக்கும் விதம் ஒளிரும் ஒளியைக் கொடுப்பதற்கான மின்சார விளக்கு ஆகும் இது உயர் எதிர்ப்பின் கார்பனின் ஒரு இழை கொண்டதாக விவரிக்கப்படுகிறது மற்றும் உலோக கம்பிகளால் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் ஒரு உரிமைகோரலில் மின்சார விளக்கை விவரிக்கும் விதம் ஒளிரும் ஒளியைக் கொடுப்பதற்கான மின்சார விளக்கு ஆகும் இது உயர் எதிர்ப்பின் கார்பனின் ஒரு இழை கொண்டதாக விவரிக்கப்படுகிறது மற்றும் உலோக கம்பிகளால் பாதுகாக்கப்படுகிறது எனவே உண்மையில் ஒரு கண்டுபிடிப்பு உடல் உருவகம் எந்த மின்சார விளக்கைப் போலவும் இருக்கலாம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே உண்மையில் ஒரு கண்டுபிடிப்பு உடல் உருவகம் எந்த மின்சார விளக்கைப் போலவும் இருக்கலாம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் காப்புரிமை பேச்சுவழக்கில் நீங்கள் காப்புரிமையை உருவாக்கும்போது அது தோற்றம் என்று நீங்கள் விவரிக்கப் போவதில்லை ஆனால் காப்புரிமை பேச்சுவழக்கில் நீங்கள் காப்புரிமையை உருவாக்கும்போது அது தோற்றம் என்று நீங்கள் விவரிக்கப் போவதில்லை நீங்கள் கண்டுபிடிப்பை உரைநடயமாக்கி அதை உறுதியான முறையில் வழங்கப் போகிறீர்கள் நீங்கள் கண்டுபிடிப்பை உரைநடயமாக்கி அதை உறுதியான முறையில் வழங்கப் போகிறீர்கள் அச்சகம் அச்சகம் மீண்டும் இந்த கண்டுபிடிப்பைக் கண்டோம் மீண்டும் இந்த கண்டுபிடிப்பைக் கண்டோம் இப்போது அச்சகம் ஒரு லைபர்சனுக்கு அது ஒரு இயந்திரம் போல இருக்கும் இது சில செயல்பாடுகளைச் செய்ய வல்லது ஆனால் நீங்கள் ஒரு காப்புரிமையை ஒரு அச்சகத்திற்கான உரிமைகோரலை உருவாக்கும் போது நாங்கள் அச்சிட்டுள்ள அச்சகம் இதுதான் நாங்கள் இங்கு விவரித்தபடி உரிமைகோரலைப் படிக்கும் இப்போது அச்சகம் ஒரு லைபர்சனுக்கு அது ஒரு இயந்திரம் போல இருக்கும் இது சில செயல்பாடுகளைச் செய்ய வல்லது ஆனால் நீங்கள் ஒரு காப்புரிமையை ஒரு அச்சகத்திற்கான உரிமைகோரலை உருவாக்கும் போது நாங்கள் அச்சிட்டுள்ள அச்சகம் இதுதான் நாங்கள் இங்கு விவரித்தபடி உரிமைகோரலைப் படிக்கும் உரிமைகோரலின் கூறுகள் இங்கே கைப்பற்றப்பட்டுள்ளன உரிமைகோரலின் கூறுகள் இங்கே கைப்பற்றப்பட்டுள்ளன எனவே ஒரு காப்புரிமை விவரிக்கப்படும் போது விளக்கமான பகுதி சொற்களிலும் புள்ளிவிவரங்களிலும் இருக்கும் எனவே ஒரு காப்புரிமை விவரிக்கப்படும் போது விளக்கமான பகுதி சொற்களிலும் புள்ளிவிவரங்களிலும் இருக்கும் மீண்டும் தொலைபேசி மற்றும் இங்கே தொலைபேசியின் கூற்று மீண்டும் தொலைபேசி மற்றும் இங்கே தொலைபேசியின் கூற்று தந்தி அமைப்பு இதில் ரிசீவர் அதிர்வுற்ற நிலையில் மின்சாரத்தின் நீரோட்ட மின்னோட்டங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது தந்தி அமைப்பு இதில் ரிசீவர் அதிர்வுற்ற நிலையில் மின்சாரத்தின் நீரோட்ட மின்னோட்டங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு லைபர்சனுக்கு ஒரு தொலைபேசி என்பது அவருக்கு எப்படித் தெரியும் எனவே ஒரு லைபர்சனுக்கு ஒரு தொலைபேசி என்பது அவருக்கு எப்படித் தெரியும் ஆனால் காப்புரிமையின் நோக்கங்களுக்காக நீங்கள் கண்டுபிடித்ததை ஒரு பாதுகாக்கப்பட்ட முறையில் உரைநிரல் செய்ய வேண்டும் இது கண்டுபிடிக்கப்பட்டவை மற்றும் பாதுகாக்கப்பட்டவை ஆகியவற்றை நீங்கள் தெரிவிக்க முடியும் ஆனால் காப்புரிமையின் நோக்கங்களுக்காக நீங்கள் கண்டுபிடித்ததை ஒரு பாதுகாக்கப்பட்ட முறையில் உரைநிரல் செய்ய வேண்டும் இது கண்டுபிடிக்கப்பட்டவை மற்றும் பாதுகாக்கப்பட்டவை ஆகியவற்றை நீங்கள் தெரிவிக்க முடியும்